நம்முடைய முந்தைய செஷன்களில் நாம் CVP analysis பற்றி விவாதித்துக் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக அதன் பயன்பாடுகளை பற்றியும் பார்த்தோம் எனவே நாம் விற்பனை கலவை தயாரிப்பு திட்டமிடல் போன்றவை உள்ளடங்கிய பல்வேறு வகையான முடிவெடுக்கும் கேஸ்களை பார்த்தோம் நம்முடைய சென்ற செஷனில் key factor இருக்கும் பட்சத்தில் முடிவெடுப்பது பற்றியும் நாம் விவாதித்தோம் இப்பொழுது லாப திட்டமிடல் உள்ளடங்கிய மற்றொரு கேசையும் செய்து பார்ப்போம் எனவே வெவ்வேறு முடிவு சூழ்நிலைகள் அந்த முடிவு சூழ்நிலைகளுக்கு நீங்கள் எவ்வாறு எதிர்வினையாற்றுவீர்கள் தயவுசெய்து உங்களிடம் இருக்கும் sheet ஐ எடுத்துக் கொள்ளுங்கள் கணக்கை என்னுடன் சேர்ந்து வாசியுங்கள் மேலும் என்னுடன் சேர்ந்து விடைகாண முயற்சி செய்யுங்கள் துவங்குவோம் Pranav Chemicals ன் வருடத்திற்கான பட்ஜெட் செய்யப்பட்ட தகவல் பின்வருமாறு நேரடி பொருள் 30 நேரடி கூலி 24 மற்றும் மாறுபடும் உற்பத்தி செலவு 18 இந்த மூன்றுமே ஒவ்வொரு யூனிட்டின் அடிப்படையிலானவை மேலும் நிலையான உற்பத்தி செலவு 30 லட்சம் என மொத்தமாக தரப்பட்டுள்ளது நிர்வாக செலவு மீண்டும் நிலையானது 18 லட்சம் விற்பனை மற்றும் விநியோகம் 18 லட்சம் விற்பனை விலை ஒவ்வொரு யூனிட்டுக்கு 152 இப்பொழுது நிறுவனம் 25 சதவீதம் margin of safety ல் இயங்குகிறது அதன் செயல்பாடுகளை மேம்படுத்துவதற்காக சில முன்மொழிதல்கள் இங்கே முன்வைக்கப்பட்டுள்ளது அடிக்கடி இந்நிறுவனத்தின் பல்வேறு மனிதர்கள் பல நிலைகளில் உள்ள மேலாளர்கள் பரிந்துரைகளோடு வருகிறார்கள் மேலும் சாதாரணமாக நிர்வாகம் லாப தன்மையை மேம்படுத்த விரும்புகிறது எனவே ஒவ்வொரு முடிவு சூழ்நிலைகளிலும் முடிவெடுப்பதற்கு லாப தன்மை PV ratio BEP போன்ற பலவற்றை கணக்கிடுவது மிக முக்கியமாகிறது இங்கே தரப்பட்ட வெவ்வேறு முன்மொழிதல்கள் என்ன என்று பார்ப்போம் முதலாவதாக விற்பனை அளவை 10 சதவிகிதமாக அதிகப்படுத்துவது மேலும் விளம்பர செலவாக 2 லட்சம் செலவழிக்கப்படும் பிறகு நிலையான உற்பத்தி செலவுகள் விற்பனை மற்றும் விநியோக செலவுகள் முறையே 200000 மற்றும் 95000 ஆக அதிகரிக்கும் ஒரு மொத்த லாபமாக 25 லட்சத்தை அடைவதற்கு விற்பனை விலை என்னவாக இருக்கவேண்டும் ஒவ்வொரு முன் மொழிதலும் தனித்தனியானவை ஞாபகம் இருக்கட்டும் இரண்டாவது முன்மொழிதல் விற்பனை விலையை 5 சதவிகிதமாக குறைத்தல் அது அளவை 20 சதவீதமாக அதிகரிக்கும் நிலையான உற்பத்தி செலவும் 300000 அதிகரிக்கும் நிலையான செலவுகள் விற்பனை மற்றும் விநியோக செலவுகள் 200000 அதிகரிக்கும் 3 லட்சம் விளம்பர செலவுகள் தேவைப்படுகிறது மேலும் லாபத்தில் இதன் தாக்கத்தை கண்டுபிடியுங்கள் மூன்றாவதாக விளம்பரத்திற்கு 2 லட்சம் செலவழிப்பதன் மூலம் விற்பனை விலையை 10 சதவிகிதம் அதிகரியுங்கள் நிலையான உற்பத்தி செலவு 2 லட்சம் அதிகரிக்கும் நிலையான செலவுகள் விற்பனை மற்றும் விநியோக செலவுகளும் 1 லட்சம் அதிகரிக்கும் பட்ஜெட் செய்யப்பட்டதை விட 10 சதவீதம் அதிகமான லாபம் சம்பாதிக்க தேவைப்படும் யூனிட்டினாலான விற்பனை அளவின் அதிகரிப்பை கண்டுபிடியுங்கள் மேலும் கூடுதலாக ஒரு நாலாவது முன்மொழிதலும் இருக்கிறது முதலில் 3 முன்மொழிதல்களையும் இப்பொழுது பார்ப்போம் எனவே உங்களிடம் ஏற்கனவே ஒரு பட்ஜெட் தகவல் இருக்கிறது முதலில் அதனை ஒரு முறையான வடிவத்தில் போட்டுக் கொள்வோம் மேலும் பட்ஜெட்டின் அடிப்படையில் லாப தன்மையைக் கணக்கிடுங்கள் அதன்பிறகு போதுமான எண்ணிக்கையில் colunms ஐ உருவாக்கங்கள் முதலில் நாம் இருக்கும் பட்ஜெட்டை வைத்து துவங்குவோம் அதன் பிறகு நாம் பரிந்துரை1 2 3 போன்றவற்றுக்கு செல்லலாம் எனவே நான் உங்களுக்காக excel sheet க்கு மாறுகிறேன் உங்களுடைய நோட்புக்கில் தயவு செய்து பட்ஜெட்டை முறையான வடிவத்தில் போட்டுக் கொள்ளுங்கள் உங்களுக்கு முறையான வடிவம் தெரியும் என்று நம்புகிறேன் நாம் இப்போது விற்பனையில் இருந்து துவங்குவோம் பிறகு மாறுபடும் செலவை குறைத்தால் contribution கிடைக்கும் அதன்பிறகு லாபத்தை கணக்கிடுவோம் எனவே தயவு செய்து அந்த வடிவத்தில் செய்யுங்கள் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு என்னுடைய தீர்வு தேவை இல்லை நீங்களாகவே சொந்தமாக செய்ய முடியும் எனவே அனைத்துக்கும் பட்ஜெற்றுடன் துவங்குவோம் நாம் DM DL அதாவது டைரக்ட் லேபர் மற்றும் மாறுபடும் செலவீனங்கள் இவற்றின் மொத்தத்தை எடுத்திருக்கிறோம் ஒவ்வொரு யூனிட்டுக்கான மாறுபடும் செலவு 72 விற்பனை விலையை எடுத்து contribution னை கணக்கிடுங்கள் விற்பனை விலை 152 எனவே contribution 80 விற்பனை விலை கழித்தல் மாறுபடும் செலவு யூனிட்டுகளின் எண்ணிக்கை என்ன அது தரப்பட்டு இருக்கிறதா அது தரப்படவில்லை இருப்பினும் அவர்கள் கொஞ்சம் நிலையான செலவை தந்திருக்கிறார்கள் எனவே நாம் நிலையான செலவை எழுதலாமா நம்மால் மொத்த நிலையான செலவைக் கூட எழுத முடியும் ஏனெனில் 3 நிலையான செலவுகள் தெரியும் எனவே செலவு கட்டமைப்பு இருக்கிறது உங்களுக்கு விற்பனை விலை தெரியும் உங்களுக்கு contribution தெரியும் உங்களுக்கு நிலையான செலவுகள் தெரியும் நடவடிக்கையின் நிலை உங்களுக்கு எப்படி தெரியும் உங்களுக்கு யூனிட்டுகளின் எண்ணிக்கை எப்படி தெரியும் யாருக்காவது ஒரு பரிந்துரை இருக்கிறதா தயவுசெய்து ஒரு முறை கணக்கை கவனமாக வாசியுங்கள் தற்போதைய பட்ஜெட்டில் உங்களுக்கு வேற என்ன தரப்பட்டுள்ளது அவர்கள் நிறுவனம் 25 சதவிகிதம் ஒரு margin of safety ல் இயங்குகிறது என்று உங்களுக்கு ஒரு குறிப்பைத் தந்து இருக்கிறார்கள் இப்பொழுது MOS கான ஒரு பார்முலா என்ன இது விற்பனை கழித்தல் BEP விற்பனை வகுத்தல் விற்பனை அதாவது உண்மையான விற்பனை உங்களுக்கு உண்மையான விற்பனை தெரியாது உங்களுக்கு BEP யும் தெரியாது BEP யை உங்களால் கணக்கிட முடியுமா நான் நினைக்கிறேன் உங்களால் முடியும் உங்களுக்கு பார்முலா ஞாபகம் இருக்கும் எனில் அது நிலையான செலவு வகுத்தல் contribution per unit உங்களுக்கு நிலையான செலவு தெரியும் உங்களுக்கு contribution தெரியும் எனவே உங்களால் BEP யை கணக்கிட முடியும் நிறுவனம் 25 சதவிகிதம் Margin of Safety ல் இயங்குகிறது என்று உங்களுக்கு தெரியும் எனவே BEP உங்களுக்கு தெரிந்து விட்டது இங்கே இருக்கும் விற்பனை 100 எனில் BEP 75 எனவே நீங்கள் தற்போதைய விற்பனையை கூட கணக்கிடலாம் எனவே BEP யானது நிலையான செலவு கழித்தல் PV ratio யூனிட்டுகளின் எண்ணிக்கை உங்களுக்கு தெரியவில்லை ஆனால் உங்களுக்குத் தெரியும் உங்களால் PV ratio வை கணக்கிட முடியும் ஏனெனில் விற்பனையின் மேல் contribution தான் PV ratio PV ratio எவ்வளவு 0 PV ratio வின் மேல் நிலையான செலவு உங்களுக்கு இந்த அளவுக்கான BEP யை தருகிறது அதாவது 12540000 மேலும் விற்பனையானது 0 75 க்கு மேல் BEP க்கு சமமாக இருக்கும் என்று நமக்குத் தெரியும் ஏனெனில் margin of safety 25 சதவிகிதம் இது விற்பனையின் மேல் Margin of Safety க்கு சமமாக இருக்கும் மேலும் Margin of Safety கூட விற்பனை கழித்தல் BEP க்கு சமமாக இருக்கும் வேறு மாதிரி சொல்வதென்றால் விற்பனை 0 75 க்கு மேல் BEP க்கு சமமாக இருக்கும் எனவே உங்களால் விற்பனையை கணக்கிட முடியும் அது 16720000 உங்களால் புரிந்துகொள்ள முடிகிறதா இப்பொழுது இந்த அடிப்படையில் உங்களால் திரும்பவும் செய்ய முடியும் மேலும் யூனிட்களின் எண்ணிக்கையை கணக்கிடுங்கள் கூடவே மற்ற விஷயங்களையும் கணக்கிடுங்கள் எனவே நீங்கள் யூனிட்களின் எண்ணிக்கையை கணக்கிட்டால் உங்களுக்கு 110000 கிடைக்கும் ஏனெனில் விற்பனை விலை உங்களுக்கு தெரியும் மொத்த விற்பனையும் உங்களுக்கு தெரியும் எனவே விற்பனை விலையின் மேல் மொத்தவிற்பனை உங்களுக்கு 110000 என்ற யூனிட்களின் எண்ணிக்கையை தருகிறது மொத்த contribution 880000 ஏனெனில் 80 into 110 மேலும் 8 மன்னிக்கவும் 88 லட்சம் 88 லட்சம் கழித்தல் 66 லட்சம் எனக்கு 22 லட்சம் லாபத்தை தருகிறது உங்களுக்குப் புரிகிறது என்று நம்புகிறேன் ok இப்பொழுது இது தான் துவங்கும் இடம் முதலில் நம்மிடம் என்னவெல்லாம் இருக்கிறதோ அது ஒரு தற்போதைய பட்ஜெட் நாம் அதனை ஒரு முறையான வடிவத்தில் வைக்க வேண்டும் இப்பொழுது நாம் முன்மொழிதல்களில் ஒவ்வொன்றாக பார்ப்போம் முதலில் முன்மொழிதல் 1 முன்மொழிதல் 1 ஆனது விற்பனை அளவின் அதிகரிப்பு உள்ளடங்கிய ஒரு முன்மொழிதல் மேலும் அவர்கள் விளம்பரத்தில் அதிகமாக செலவழிக்கிறார்கள் மேலும் விற்பனையின் அளவு அதிகரிப்பதால் மற்ற செலவுகள் கூட அதிகரிக்கிறது இந்த அடிப்படையில் நாம் விற்பனை விலையை கணக்கிட வேண்டும் அது ஒரு இலக்கு லாபம் ஆகிய 25 லட்சத்தை அடைவதற்கு முடிவு செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும் எனவே நிர்வாகம் 22 லட்சம் விற்பனையில் சந்தோசமாக இல்லை மன்னிக்கவும் லாபத்தில் அவர்களுக்கு அதிகமான லாபம் வேண்டும் மேலும் மற்ற அனைத்து இலக்கங்களையும் இங்கே தரப்பட்டது போன்று மாற்றுங்கள் ok விற்பனை விலை நமக்கு தெரியாது எனவே நம்மால் contribution னை கணக்கிட முடியாது நமக்கு என்ன தெரியும் என்றால் திருத்தப்பட்ட லாபம் 25 லட்சம் என்பதுதான் நிலையான செலவுகளின் புதிய நிலையை கூட நம்மால் கணக்கிட முடியும் எனவே அதை தயவுசெய்து கணக்கிடுங்கள் உற்பத்தி செலவு இரண்டு லட்சமாக அதிகரிக்கும் நிர்வாக செலவில் மாற்றமில்லை விற்பனை செலவு அதிகரிக்கும் நாம் விற்பனை கூட்டல் மற்ற அதிகரிப்புகளை சேர்த்திருக்கிறோம் எனவே விற்பனை செலவில் உண்டாகும் 295000 அதிகரிப்பு இதனை 2095000 என மாற்றுகிறது மொத்த செலவு 7905 25 லட்சம் லாபம் கூட்டல் 7095000 இது ஒரு நிலையான செலவு உண்மையில் நமக்கு விற்பனை விலை தெரியாது விற்பனை விலை கணக்கிடப்பட எதிர்பார்க்கப்படுகிறது எனவே நாம் என்ன செய்யலாம் நாம் மீண்டும் செய்து பார்க்கலாம் ஏனெனில் நமக்கு லாபம் தெரியும் மேலும் நமக்கு நிலையான செலவும் தெரியும் திரும்பவும் செய்து பார்ப்பதன் மூலம் நாம் முதலில் மொத்த contribution னை கணக்கிடலாம் அது 25 கூட்டல் 7095 உங்களுக்கு 9595 ஐ தருகிறது உங்களுக்கு யூனிட்டுகளின் எண்ணிக்கை தெரியுமா ஆமா ஏனென்றால் அது தரப்பட்டுள்ளது இங்கே பாருங்கள் விற்பனை அளவு 10 சதவிகிதம் அதிகரிக்கிறது என்று இங்கே தரப்பட்டுள்ளது எனவே நீங்கள் 10 சதவீதம் சேர்த்துக்கொண்டால் உங்களுக்கு ஒரு லட்சத்து 21 ஆயிரம் யூனிட்டுகளின் எண்ணிக்கையாக கிடைக்கும் இப்பொழுது உங்களால் மீண்டும் செய்து பார்க்க முடியும் எனவே contribution னை கணக்கிடுங்கள் சரியா அதாவது இந்த லாபத்தை அடைய நீங்கள் ஒரு contribution னாக 79 30 ஐ சம்பாதிக்க வேண்டும் மேலும் இந்த செலவுகளை கவனித்துக் கொள்ளுங்கள் இப்பொழுது நீங்கள் விற்பனை விலையை மீண்டும் செய்து பார்க்கலாம் எனவே விற்பனை விலை 151 30 ஆக வருகிறது உங்களுக்கு புரியுதா அனேகமாக நிர்வாகம் என்ன பரிசோதிக்க முயற்சி செய்கிறது என்றால் இந்த முன்மொழிதலில் விற்பனை விலையை அதிகரிப்பது தேவைதானா என்று ஆனால் விற்பனை விலை ஏறக்குறைய பட்ஜெட்டில் இருப்பது போன்று ஒரே மாதிரிதான் இருக்கிறது என்பதை உங்களால் பார்க்க முடியும் எனவே இப்பொழுது நிர்வாகம் சந்தோஷமாக இருக்கும் ஏனெனில் அவர்களுக்கு கூடுதல் லாபம் கிடைக்கிறது அதிகப்படியான நிலையான செலவும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது மேலும் விற்பனை விலையை அதிகரிப்பதற்கான தேவை பெரிதாக இல்லை ஏனெனில் விற்பனை யூனிட்டுகள் அதிகரித்திருக்கிறது நம்முடைய contribution அதிகமாக இருக்கிறது மேலும் அது அதிகப்படியான நிலையான செலவை சரி கட்டுகிறது நாம் PV ratio வையும் கூட கணக்கிடலாம் எனவே உங்களுக்கு PV ratio வாக 0 5241 கிடைக்கும் இது அனேகமாக ஒரே மாதிரி இருக்கிறது எனவே நிர்வாகம் இந்த முன்மொழிதல் ஒன்றால் பெரிதாக கலக்கம் அடையாது இது கேட்கப்படவில்லை எனினும் பெரும்பாலும் ஒரு விவாதத்துக்காக மட்டும் முன்மொழிதல் 1 க்கான தீர்வு 151 30 அதனால்தான் நான் அதனை bold ஆக காண்பிக்கிறேன் உங்களுக்கு புரிகிறதா இப்பொழுது இரண்டாவது முன்மொழிதலுக்கு செல்வோம் ஒருமுறைகூட இதை கவனமாக வாசியுங்கள் இது விற்பனை விலை குறைப்பு உள்ளடங்கிய ஒரு முன்மொழிதல் ஏனெனில் நிறுவனம் விற்பனையை 20 சதவிகிதம் அதிகரிக்க விரும்புகிறது அவர்கள் விற்பனை விலையை குறைக்க முன்மொழிந்திருக்கிறார்கள் கூடுதலாக சிறிது விளம்பர செலவு இருக்கும் இது போன்ற பல மேலும் நிர்வாகம் லாபத்தில் இவற்றின் தாக்கத்தை தெரிந்து கொள்ள விரும்புகிறது எனவே ஒரு column க்கு கூட செல்லுங்கள் மாறுபடும் செலவுகளில் மாற்றமில்லை எனவே நான் அவைகளை மாற்றாமல் வைத்திருக்கிறேன் நிறுவனம் விற்பனை விலையை குறைக்க முடிவு எடுத்திருக்கிறது எனவே அவர்களுக்கு விற்பனை விலை தெரியும் இப்பொழுது இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் நாம் பார்த்த குறைப்புகள் பட்ஜெட்டில் தான் கடைசி column ல் இல்லை எனவே பட்ஜெட்டில் இருந்து அதாவது 152 லிருந்து நீங்கள் விற்பனை விலையை 5 சதவீதம் குறையுங்கள் எனவே இது 144 4 ஆக வரும் புதிய யூனிட்டுகளின் எண்ணிக்கை என்னவாக இருக்கும் எதுவாயினும் முதலில் நீங்கள் புதிய contribution னை கணக்கிடலாம் அது விற்பனை விலை கழித்தல் மாறுபடும் செலவு அது 72 4 திருத்தப்பட்ட யூனிட்டுகளின் எண்ணிக்கை என்னவாக இருக்கும் தற்போதையை யூனிட்டிலிருந்து 20 சதவிகிதம் அதிகரிக்கும் எனவே 132000 தான் புதிய யூனிட்டுகள் நீங்கள் புதிய மொத்த contribution னை கூட கணக்கிடலாம் அது 9556 இப்பொழுது ஒவ்வொரு செலவாக எடுத்துக் கொள்ளுங்கள் மேலும் தரப்பட்ட தகவல்களின்படி நிலையான செலவுகளை அதிகரித்துக் கொண்டே செல்லுங்கள் எனவே உற்பத்தி செலவு 300000 அதிகரித்து இது 33 லட்சம் ஆகிறது நிர்வாக செலவு அதேதான் விற்பனை செலவு 2 லட்சம் அதிகரித்திருக்கிறது கூட்டல் விளம்பரம் 3 லட்சம் எனவே 23 லட்சம் எனவே மொத்த செலவு என்ன 74 லட்சம் புதிய நிலையான செலவு மேலும் லாபம் 2156000 திருத்தப்பட்ட PV ratio என்ன எனவே முன்மொழிதல் 2 எப்படி இருக்கிறது இப்பொழுது இது நிர்வாகம் ஒருவேளை மகிழ்ச்சியாக இருக்காது என்று தோன்றுகிறது ஏனெனில் விற்பனை விலையில் குறைப்பு என்பது உங்களுடைய PV ratio வை சிறிது குறைந்திருக்கிறது நிறைய நிலையான செலவுகள் அதிகரித்து இருக்கிறது எனவே நிறுவனத்தின் லாபம் இலக்காகிய 25 க்கு அதிகரிப்பதற்கு பதிலாக சிறிது குறைந்து இருக்கிறது உண்மையில் லாபம் இறங்குமுகமாக இருக்கிறது ஆனால் இந்த முன்மொழிதல் 2 ல் ஏதாவது நன்மைகள் இருக்கிறதா ஆமா இதில் இருக்கிறது ஏனெனில் நிறுவனத்தால் அதனுடைய யூனிட்டுகளின் எண்ணிக்கையை கணிசமாக அதிகரிக்க முடிகிறது இப்பொழுது இது நிர்வாகத்தின் முன்னுரிமையை சார்ந்தது நிர்வாகம் சந்தைப் பங்கை அதிகரிக்க விரும்பினால் ஒருவேளை அவர்கள் முன்மொழிதல் 2 ஐ ஆலோசிக்கலாம் இப்பொழுது நம்முடைய முக்கியமான குறிக்கோள் பல்வேறு கணக்கீடுகளை எளிதாக்குவது இதனால் பொருத்தமான முடிவுகளை நிர்வாகத்தால் எடுக்க முடியும் ok எப்பொழுது இந்த முன்மொழிதலை சிறிது மாற்றி அமைப்போம் அதற்காகத்தான் இப்பொழுது column 2a ஐ உருவாக்கி இருக்கிறேன் இப்பொழுது என்ன நடக்கலாம் என்றால் நிறுவனம் குறைந்தபட்சம் தற்போதைய லாபத்தை பராமரிக்க விரும்புகிறது ஏனெனில் எந்த நிறுவனமும் குறைந்த லாபம் உள்ள ஒரு முன்மொழிதலை ஏற்றுக்கொள்ளும் என்பது பெரும்பாலும் நடக்காத விஷயம் எனவே நான் 22 லட்சம் என்ற அதே லாபத்தை வைத்திருக்கிறேன் அதன் பிறகு நாம் மற்ற கணக்கீடுகளை செய்யலாம் எனவே எப்படி மற்ற கணக்கீடுகளை செய்வது உங்களுக்கு 22 லட்சம் லாபத்தை தொடர வேண்டுமெனில் நிறுவனம் விற்க வேண்டிய யூனிட்டுகளின் எண்ணிக்கை என்னவாக இருக்கும் எனவே தயவு செய்து column 2 a ஐ உருவாக்குங்கள் இங்கே எந்த மாற்றமும் இருக்காது ஏனெனில் இந்த மாறுபடும் செலவுக்கும் முந்தைய மாறுபடும் செலவுக்கும் வித்தியாசம் இல்லை contribution கூட மாற்றமில்லாமல் இருக்கும் இருந்தாலும் யூனிட்டுகளின் எண்ணிக்கை 132596 வரை அதிகரிக்கும் உங்களுக்கு இது எப்படி கிடைத்தது ஏனெனில் இந்த பகுதி கூட மாற்றம் இல்லாமல் இருக்கிறது சரியா அதைத் திரும்பவும் எழுத கூட தேவையில்லை மொத்த மாறுபடும் செலவும் அதேதான் நான் நினைக்கிறேன் contribution per unit நான் இங்கே எழுதவில்லை ஆனால் இது இங்கே எழுதப்பட்டுள்ளது எனவே இது 72 4 ஆக இருக்கும் உங்களுக்கு லாபம் இலக்கான 22 லட்சத்தை அடைய வேண்டும் எனில் எவ்வளவு contribution நீங்கள் உருவாக்க வேண்டும் என்பதை பரிசோதியுங்கள் 22 கூட்டல் 74 எனவே நீங்கள் 96 லட்சம் contribution னை அடைய வேண்டும் இதை 72 4 ஆல் வகுத்தால் உங்களுக்கு 132596 கிடைக்கும் இது இந்த கேசில் கேட்கப்படவில்லை எனினும் நாம் ஒரு கூடுதலான கணக்கிடுதலை செய்து இருக்கிறோம் இந்த முன்மொழிதல் 2 ஒருவேளை சிறிதாக மாற்றப்பட்டு இதே லாபத்தை பராமரிக்க எத்தனை யூனிட்டுகள் விற்கப்பட வேண்டும் என்று உங்களிடம் கேட்கப்பட்டால் அதற்கான பதில் 132596 ஆக இருக்கும் புரிகிறதா இப்பொழுது முன்மொழிதல் 3 க்கு செய்வோம் இப்பொழுது முன்மொழிதல் 3 ல் விற்பனை விலையில் 10 சதவிகிதத்திற்கானஒரு அதிகரிப்பு இருக்கிறது இது ஒரு அதிக கடுமையான வியூகம் நிறுவனங்கள் அவைகளுடைய விற்பனை விலையை அதிகரிக்க விரும்புகின்றன விளம்பரம் மற்றும் இதர செலவினங்களில் சிறிதளவு அதிகரிப்பு இருக்கும் மேலும் பட்ஜெட் செய்யப்பட்டதை விட 10 சதவிகிதம் அதிகமான லாபம் சம்பாதிக்க தேவைப்படும் அதிகரிக்க படவேண்டிய விற்பனையின் அளவை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே உங்களால் கணக்கீடுகளை செய்ய முடியும் என்று நம்புகிறேன் இப்பொழுது நான் இந்த column ஐ கொஞ்சம் சிறிதாக்குகிறேன் மீண்டும் முன்மொழிதல் 3 ல் மாறுபடும் செலவு அடிப்படையில் அதேதான் நிலையான செலவு நீங்கள் மறு கணக்கீடு செய்யலாம் எனவே உற்பத்தியில் ஒரு அதிகரிப்பு இருக்கும் நிர்வாக செலவில் மாற்றமில்லை விற்பனை விலை அதிகரிக்கும் புதிய நிலையான செலவாக 71 லட்சம் தரப்பட்டுள்ளது புதிய விற்பனை விலையை அவர்கள் தந்திருக்கிறார்களா ஆம் நிறுவனம் அதனுடைய விற்பனை விலை அதிகரிக்கும் என்று தந்திருக்கிறார்கள் எத்தனை சதவீதமாக 10 சதவீதமாக அப்படி எனில் புதிய விற்பனை விலை 167 2 புதிய contribution னை கணக்கிடுங்கள் அது 95 2 நிறுவனம் பட்ஜெட் செய்யப்பட்டதை விட 10 சதவீதம் அதிக லாபம் சம்பாதிக்க விரும்புகிறது அதாவது 2200000 திலிருந்து லாபம் 2420000 க்கு செல்லும் கூட்டல் நிலையான செலவாகிய 71 எனவே சம்பாதிக்கபடவேண்டிய மொத்த contribution 9520000 ஆகிறது கேள்வி யூனிட்களின் எண்ணிக்கையை பற்றியது எனவே நீங்கள் யூனிட்களின் எண்ணிக்கையை சரி பார்க்க விரும்பினால் அது Contribution per unit இன் மேல் total contribution உங்களுக்கு 1 லட்சம் என்ற பதிலை தரும் எனவே கேள்வி 10 சதவிகிதம் அதிகமான லாபம் சம்பாதிக்க தேவைப்படும் அதிகரிக்க படவேண்டிய விற்பனையின் அளவை கண்டுபிடிப்பது உண்மையில் அதிகரிப்பு தேவையில்லை என்று நீங்கள் கண்டுபிடித்து இருக்கிறீர்கள் விற்பனையின் அளவு 10000 குறைந்தால் கூட நிறுவனத்தால் அதிகமான லாபம் சம்பாதிக்க முடியும் Contribution என்னவாக இருக்கும் PV ratio என்னவாக இருக்கும் இப்பொழுது PV ratio ம் கணிசமாக மேம்பட்டு இருக்கிறது அது 0 56 ஆகி இருக்கிறது ஏனெனில் விலை அதிகரித்திருப்பதால் contribution per unit ம் அதிகரித்திருக்கிறது எனவே profit volume ratio நன்றாக இருக்கும் எனவே நீங்கள் முன்மொழிதல் 3 ஐ எப்படி ஒப்பிடுவீர்கள் முதன்மையான வருடங்களிலேயே இது ஒரு நல்ல முன்மொழிதல் ஏனெனில் நிறுவனத்திற்கு அதிகமான லாபம் கிடைக்கிறது இதனால் அதன் PV ratio வை மேம்படுத்த முடிகிறது முன்மொழிதல் 3 ல் உள்ள ஒரே பிரச்சனை யூனிட்டுகளின் எண்ணிக்கை குறைவது தான் அப்படியெனில் நிறுவனத்தின் சந்தை அளவு அல்லது சந்தை பங்கு சற்று சுருங்கும் எனவே பாருங்கள் ஒரு மேலாண்மை கணக்காளராக நிர்வாகத்தின் பல்வேறு நிலைகளில் உள்ளவர்களுக்கு நாங்கள் பல்வேறு வகையான தகவல்களை தருகிறோம் பிறகு நிர்வாகம்தான் அதற்கான முடிவுகளை எடுக்க வேண்டும் இப்பொழுது நான்காவது முன்மொழிதலுக்கு செல்வோம் இப்பொழுது நிறுவனம் 20000 யூனிட்டுக்கான அரசாங்க ஆர்டருக்கு quote செய்ய ஆசைப்படுகிறது இப்போது இருக்கும் விற்பனை பாதிக்கப்படாது மேலும் நிலையான உற்பத்தி செலவினங்கள் 3 லட்சம் அதிகரிக்கும் இந்த ஆர்டரின் மேல் ஒரு லட்சம் லாபம் எதிர்பார்க்கப்படுகிறது Quote செய்யப்படவேண்டிய குறைந்தபட்ச விலையை கண்டுபிடியுங்கள் எனவே தயவு செய்து கணக்கீடுகளை செய்யுங்கள் இப்பொழுது முன்மொழிதல் 4 க்கு செல்வோம் உங்களால் சொந்தமாக கணக்கிட முடியும் என்று நம்புகிறேன் மாறுபடும் செலவுகள் மீண்டும் அதே மாதிரிதான் கேள்வி விலை எவ்வளவாக quote செய்யப்படலாம் நிலையான செலவு எவ்வளவாக இருக்கும் நிறுவனம் 1 லட்சம் லாபம் சம்பாதிக்க விரும்புகிறது மேலும் உற்பத்தி செலவீனங்களில் 3 லட்சத்திற்கான ஒரு அதிகரிப்பு இருக்கும் என்று அவர்கள் தந்திருக்கிறார்கள் எனவே மொத்த நிலையான கூடுதல் நிலையான செலவு 3 லட்சம் மட்டும் எதிர்பார்க்கப்படும் லாபம் 1 லட்சம் அப்படியெனில் இலக்கு contribution 4 லட்சம் யூனிட்டுகளின் எண்ணிக்கை என்ன எனவே நீங்கள் சம்பாதிக்க வேண்டிய contribution 20 ரூபாய் மேலும் உங்களால் quote செய்ய முடியக்கூடிய விலை 92 மட்டுமே மிகக் குறைவான விலையாக என்ன வழங்க முடியும் என்பதுதான் கேள்வி உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஏனெனில் நம்முடைய சாதாரண விலை 150 ஆக இருந்த போதும் நம்மால் இவ்வளவு குறைவாக 92 என quote செய்ய முடிகிறது இது சாத்தியம் ஏனெனில் இப்போது இருக்கும் விற்பனை பாதிக்கப்படவில்லை என்று தரப்பட்டுள்ளது எனவே உங்களால் இவ்வளவு குறைவான விலையில் விற்க முடியும் இது ஒரு penetration pricing என்று அழைக்கப்படுகிறது இது ஏனென்றால் நீங்கள் ஒரு புதிய சந்தைக்கு இலக்கு நிர்ணயித்து நுழைய விரும்புவதால் நீங்கள் இவ்வளவு குறைந்த விலையை வழங்க விரும்புகிறீர்கள் நீங்கள் எந்த நிலையான செலவையும் cover செய்யவில்லை என்பதை ஞாபகத்தில் வையுங்கள் அதிகமான குறைந்தவிலை வழங்கும்போது உங்களுக்கு மாறுபடும் செலவு கூட்டல் அதிகப்படியான நிலையான செலவு போன்றவற்றுக்கு போதுமான காசு கிடைக்கிறதா என்பதை உறுதிப்படுத்துங்கள் எனவே மொத்தமாக நீங்கள் கணக்கை பார்த்தீர்கள் என்றால் இந்த கணக்கு இரண்டு மூன்று விஷயங்களில் மிகவும் சுவாரஸ்யமானது என்பதைப் புரிந்து கொள்வீர்கள் முதலில் நாம் வெவ்வேறு முடிவு சூழ்நிலைகளில் விற்பனைகளை மாற்றி யூனிட்டுகளின் எண்ணிக்கையை மாற்றி விற்பனை விலையை மாற்றி நிலையான செலவுகளை மாற்றிப் பார்த்திருக்கிறோம் மேலும் என்ன வெவ்வேறு விலைகள் வழங்கப்படலாம் அல்லது குறிப்பிட்ட இலக்கை அடைய வெவ்வேறு யூனிட்டுகள் என்ன தேவை எனவும் பார்த்தோம் இந்த வகையான குறுகியகால முடிவுகளையும் நிர்வாகம் எடுக்க எதிர்பார்க்கப்படுகிறது பல வேளைகளில் இது லாப திட்டமிடல் என்றும் அறியப்படுகிறது நாம் CVP analysis பற்றி படிக்கும்போது ஒரு விஷயமும் கூட நீங்கள் கவனித்திருப்பீர்கள் முன்னாடி நாம் நிலையான செலவு எப்பொழுதும் நிலையானது ஒவ்வொரு யூனிட்டுக்கான மாறுபடும் செலவு நிலையானது விற்பனை விலை நிலையானது என்று அதிக எண்ணிக்கையிலான கணிப்புகளை செய்து இருந்தோம் உங்களுக்கு ஞாபகமிருக்கும் எனில் சில கணிப்புகள் மாற்றப்படலாம் என்று நான் அப்பொழுதே சொல்லி இருந்தேன் நீங்கள் கொஞ்சம் அதிகமான இடம் கொடுத்து கணிப்புகள் சிறிது மாற்றப்பட அனுமதியுங்கள் இப்பொழுது நீங்கள் பார்த்தால் இங்கே நாம் நிறைய கணிப்புகளை மாற்றியிருக்கிறோம் இருந்தாலும் CVP analysis முடிவு எடுப்பதற்கு மிகவும் பயனுள்ள ஒரு நுட்பமாக தொடர்கிறது ok எனவே நீங்கள் முழு கேஸ்சையும் முடித்து விட்டீர்கள் என்று நம்புகிறேன் நன்றி வணக்கம்